நாம் இந்த குறிப்பிட்ட பாடத்தின் கடைசி வகுப்பில் இருக்கிறோம் இந்த வாரத்தில் மெமரியைப் பற்றி விவாதிக்கிறோம் கடந்த வகுப்பில் நாம் ஒரு PROM புரோகிராமபல் ரீட் ஒன்லி மெமரி பற்றி விவாதித்தோம் அதில் AND ப்ளேன் ஃபிக்ஸட் என்பதை நாம் பார்த்தோம் எனவே இது ஆக்சுவலாக டிகோடரை உருவாக்குகிறது மற்றும் OR ப்ளேன் புரோகிராமபலாக இருந்தது இந்த புரோகிராமபல் லாஜிக் பேமிலியில் வேறு சில வகைகளை இன்று பார்ப்போம் அது புரோகிராமபல் அரே லாஜிக் பிஏஎல் புரோகிராமபல் லாஜிக் அரே பிஎல்ஏ சிறிய எடுத்துக்காட்டுகளைப் பயன்படுத்தி பிஏஎல் மற்றும் பிஎல்ஏ ஆகியவற்றைப் பயன்படுத்தி பல அவுட்புட்களை எவ்வாறு ரியலைஸ் செய்ய முடியும் என்பதைப் பார்ப்போம் பின்னர் சிபிஎல்டி மற்றும் எஃப் ஏ பற்றிய விரைவான ஓவர் வியூவை கொண்டிருப்போம் காம்ப்ளக்ஸ் புரோகிராமபல் லாஜிக் டிவைஸ் மற்றும் ஃபீல்ட் புரோகிராமபல் கேட் அரே எனவே முந்தைய வகுப்பில் நாம் ஏற்கனவே PROM ஐ விவாதித்தோம் PROM இல் இது போன்ற ஒரு ஸ்டரக்சரை நாம் கண்டோம் எனவே இது 3 இன்புட் மற்றும் இது 8 AND கேட்களுக்கு கொடுக்கப்படுகிறது எனவே இது உண்மையில் ஒரு டிகோடர் செயல்படுவது ஆகும் இது அனைத்து மின்டர்ம்களையும் உருவாக்குகிறது மற்றும் இந்த OR ப்ளேனில் ஃபியூஸ் கொண்ட லின்குகள் உள்ளன அவை தேவைப்படும் கனெக்ஷன் தேவைப்படும் இன்டர்கனெக்ஷன் பேட்டனைப் பொறுத்து ப்ரோகராம் செய்யலாம் சில இணைப்புகள் லின்குகள் அப்படியே இருக்கலாம் மற்றும் சில லின்குகள் எரிக்கப்படலாம் பர்ன் செய்யப்படலாம் மற்றும் பிற வகைகளையும் நாம் பார்த்தோம் EPROM EEPROM மற்றும் பல சரி ஆனால் இந்த பக்கம் ஃபிக்ஸட் செய்யப்பட்டது மற்றும் இந்த பக்கம் ப்ரோக்ராம் செய்யக்கூடியது எனவே அதுதான் PROM ப்ரோக்ராமபல் ரீட் ஒன்லி மெமரி சரி எனவே ஃபிக்ஸட் AND அரே மற்றும் பியூசிபிள் OR அரே எனவே பிஏஎல் ப்ரோக்ராமபல் அரே லாஜிக்கில் இந்த OR வரிசை ஃபிக்ஸட் செய்யப்பட்டது இந்த பக்கத்தின் OR ன் சில கனெக்ஷன்ஸ் இந்த இன்புட்டுகள் வெவ்வேறு AND கேட்களிலிருந்து வருகிறது ப்ராடக்ட் டர்ம்கள் ஃபிக்ஸடாக இருக்கின்றன செய்ய வேண்டியது AND கேட்டை ப்ரோக்ராம் செய்வது AND கேட் ப்ரோக்ராம் செய்யப்பட வேண்டும் எனவே இதன் மூலம் நீங்கள் வெவ்வேறு வகையான ப்ராடக்ட் டர்ம்களை உருவாக்க முடியும் இது வெவ்வேறு வகையான அவுட்புட்டை ஒரு SOP ரியலைசேஷனில் சம் செய்யப்படுகிறது எனவே நீங்கள் வெவ்வேறு பன்க்ஷன்களை ஜனரெட் செய்யலாம் இதை நாங்கள் மெமரியாக பயன்படுத்த விரும்பினால் எனவே இந்த அவுட்புட் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட மெமரி பிட்டாக இருக்கலாம் எனவே முந்தைய வகுப்பில் மெமரி மற்றும் பன்க்ஷன் அவுட்புட் மெமரி வேல்யு மற்றும் பன்க்ஷன் அவுட்புட் ஆகியவற்றுக்கு இடையிலான ரிலேஷன்ஷிப்பை நாம் பார்த்தோம் ஏ இல் அது ப்ரோக்ராமபல் லாஜிக் அரே AND அரே மற்றும் OR அரே இரண்டுமே ப்ரோக்ராம் செய்ய முடியும் எனவே இந்த பக்கமும் இந்த பக்கமும் இந்த ப்ளேன் இந்த ப்ளேன் இரண்டும் நாம் ப்ரோக்ராம் செய்யலாம் எனவே AND ப்ளேனில் பொருத்தமான ப்ரோக்ராமிங் மூலம் நீங்கள் விரும்பும் ப்ராடக்ட் டெர்மை ஜெனரேட் செய்யலாம் பின்னர் OR ப்ளேனை சரியான ப்ரோக்ராம் செய்வதன் மூலமும் அவற்றை கனெக்ட் செய்ய முடியும் எனவே இது பி ஏ ப்ரோக்ராம பல் லாஜிக் அரே எனவே இவை மேனுஃபேக்சரரால் வழங்கப்பட்ட வெவ்வேறு பெயர்கள் மற்றும் அவை பாடப்புத்தகங்களில் அப்படியே எடுத்து செல்லப்படுகின்றன உங்களுக்குத் தெரிந்த ஒரு பொதுவான பிஏஎல் ஸ்டரக்சரை நரம் பார்க்கிறோம் ஒரு சிறிய எடுத்துக்காட்டு ஆஃசுவல் பிஏஎல் சர்க்யூட்டுகள் மிகவும் காம்ப்லெக்ஸாக இருக்கும் இதில் நீங்கள் காணக்கூடிய 4 இன்புட்டுகள் உள்ளன அதற்கு நாம் Aனாட் A1 A2 மற்றும் A3 என்று பெயரிட்டுள்ளோம் மேலும் 4 அவுட்புட்டுகள் டி னாட் டி 1 டி 2 டி 3 மற்றும் இதற்கு ஃபீட்பேக் இருப்பதைகத் தவிர அப்படி ஒரு ஃபீட்பேக் டி 1 டி 2 டி 3 க்கு இல்லை என்று நீங்கள் பார்க்கலாம் மேலும் இந்த OR அதாவது இந்த பக்கம் இந்த OR இது அவை ஒவ்வொன்றும் OR கேட்டிற்கு மூன்று இன்புட்டுகள் மூன்று வெவ்வேறு AND கேட்டிலிருந்து உள்ளது எனவே அதனால்தான் இது த்ரி வைட் AND OR அரே செக்ஷன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது 4 அதுபோல நமக்கு 4 அவுட்புட்டுக்கு உள்ளது எனவே இந்த ஒவ்வொரு செக்ஷனுக்கும் அதிகபட்சம் மூன்று ப்ராடெக்ட் டேர்ம்கள் கிடைக்கும் OR ப்ளேன் ஃபிக்ஸட் ஆக உள்ளது ஆனால் எந்த ப்ராடெக்ட் டேர்மையும் நாம் ப்ரோக்ராம் செய்யலாம் அதற்காக இந்த 4 இன்புட்களை A லைன் அதன் காம்ப்ளிமென்ட் Aநாட் Aநாட் பார் இரண்டும் உள்ளது இதேபோல் A1 லைன் இதுதான் இந்த A1 வெர்டிகள் லைன் மற்றும் இந்த லைன் A1 பார் இதேபோல் A2 மற்றும் A 2 பார் A3 மற்றும் A3 பார் உள்ளன கூடுதலாக அவுட்புட் ஒன்றிலிருந்து ஃபீட்பேக் பயன்படுத்துவதற்கான பாசிபிலிட்டி உள்ளதால் இந்த Dநாட் மற்றும் Dநாட் பார் அதுவும் இந்த கான்பிகறேஷனில் உள்ளது இங்குள்ள ஒவ்வொரு AND கேட்டிற்கும் பத்து ப்ரோக்ராமபல் இன்புட் கனெக்ஷன்கள் உள்ளது எனவே நீங்கள் ப்ரோக்ராமிங் செய்யும்போது இந்த கனெக்ஷன்களில் எது தக்கவைக்கப்பட வேண்டும் எந்த கனெக்ஷன்கள் அகற்றப்பட வேண்டும் என்பதை கன்சிடர் செய்கிறீர்கள் எனவே இந்த ப்ளேன் ப்ரோக்ராம் செய்யக்கூடியது மட்டுமே இப்போது கூடுதலாக இங்கு விவாதிக்க விரும்புவது என்னவென்றால் நாம் இங்கே காட்டியதை கம்பேர் செய்கையில் ஒரு ப்ராக்டிகல் பிஏஎல் ஐசி 16L8 ஐக் கன்சிடர் செய்வோம் நாம் சொன்னது போல ப்ராக்டிகல் ஐ க்கள் இயற்கையில் மிகவும் காம்ப்ளெக்ஸ் ஆனவை எனவே இது 10 பிரத்யேக டெடிகேடட் இன்புட்கள் 8 ட்ரை ஸ்டேட் அவுட்புட்கள் பெற்றுள்ளது ட்ரை ஸ்டேட் என்பது அவுட்புட் லாஜிக் லோ லாஜிக் ஹை மற்றும் ஹை இம்பிடன்ஸ் ஜெனரேட் செய்ய முடியும் எனவே சில அவுட்புட் எனேபிலை பொறுத்து இந்த 8 ட்ரை ஸ்டேட் அவுட்புட்களில் 6 ஃபீட்பேக் செய்யப்படலாம் என்பதை தீர்மானிக்கும் எனவே இங்கே குறிப்பிட்ட ஐ யின் லேஅவுட்டின் ஒரு பகுதியில் இது உள்ளது என்று நீங்கள் காணலாம் எனவே இது அவுட்புட் இது போன்ற அப்படிப்பட்ட ஃபீட்பேக் எதுவும் இல்லை நீங்கள் இங்கே பார்ப்பது எதுவுமே இன்புட்டின் ஒரு பகுதி மற்றொரு இன்புட் எனவே நீங்கள் அதை இக்னோர் செய்யலாம் நீங்கள் இங்கே பார்ப்பது இது அவுட்புட் இதை இன்புட்டாக ஃபீட்பேக் கொடுக்கலாம் இந்த குறிப்பிட்ட காலத்தை நீங்கள் பார்த்ததைப் போல எனவே இது இதனுடன் கனெக்ட் செய்யப்பட்டுள்ளது இப்போது அதைத் தவிர நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள் ஐ ஸ்ட்ரோக் ஓ என இது குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இது இன்புட்டாகவும் பயன்படுத்தலாம் இந்த குறிப்பிட்ட AND ப்லேன் ப்ரோக்ராமிங் இன்புட்டாக எனவே இதன் அர்த்தம் இதுதான் எனவே தேவையைப் பொறுத்து அதை I அல்லது O எனப் பயன்படுத்தலாம் இப்போது பிஏஎல் ஐப் பயன்படுத்தி பல அவுட்புட் பன்க்ஷனை ரியலைஸ் செய்வதை பார்ப்போம் இங்கே ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்கிறோம் இந்த எடுத்துக்காட்டில் W X Y மற்றும் Z ஆகிய நான்கு பண்க்ஷங்கள் உள்ளன இவை அதற்கான மின்டேர்ம்கள் ஒரு SOP ரியளைசெஷனக்கு ஆட் செய்வதற்கு W க்கு 2 12 13 எக்ஸ் க்கு 7 8 9 10 11 12 13 14 15 Y க்கு 0 2 3 4 5 6 7 8 9 10 11 15 மற்றும் Z க்கு m இந்த minterms 1 2 8 12 13 உள்ளன W ∑ m21213 X ∑ m789101112131415 Y ∑ m02345678101115 Z ∑ m1281213 எனவே இதை ரியலைஸ் செய்ய என்ன செய்ய வேண்டும் முதலில் இந்த ஃபங்ஷன்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியாகக் மினிமைஸ் செய்ய வேண்டும் அதற்காக நாம் 4 வேரியபல் கார்னா மேப்பை பயன்படுத்தலாம் 4 வேரியபில்கள் உள்ளன இந்த ஒவ்வொன்றிற்கும் W X Y Z என பெயரிடலாம் நான்கு வேரியபில்கள் கொண்ட ஒரு பண்க்ஷனாக கருதலாம் அவற்றை A B C D என்று பெயரிடலாம் எனவே அந்த நான்கு வேரியபில் கார்னாக் மேப்பைக்கொண்டு அவை ஒவ்வொன்றையும் தனித்தனியாகக் மினிமைஸ் செய்ய முடியும் மேலும் நீங்கள் மினிமைஸ் செய்தால் நாம் பல முறை செய்த மாதிரி நீங்கள் செய்தால் அதை நீங்கள் செய்ய முடியும் அதை இங்கு காட்டவில்லை இந்த நான்கு ரேப்றேசெண்டேஷன்கள் தான் நாம் பெறும் நான்கு ரியளைசேஷன்கள் என்பதைக் காணலாம் இப்போது இதை ரியலைஸ் செய்ய PAL நமக்கு வழங்கியிருந்தால் W ஐ ரியலைஸ் செய்ய நான்கு வேரியபல்கள் கொண்ட இரண்டு ப்ராடெக்ட் டேர்ம்கள் உருவாக்க வேண்டும் என்பதைக் காண்கிறோம் நான்கு வேரியபல்கள் Aநாட் டு A3 அவற்றை ABCD என்று பெயரிடுகிறோம் மேலும் அதற்கு கரஸ்பாண்டிங் டெர்ம்ஸ் A Aபார் B Bபார் C Cபார் D Dபார் உள்ளது மற்றும் இரண்டு ப்ராடெக்ட் டெர்ம்ஸ் ஜெனரேட் செய்யலாம் ஏ பி சி பிரைம் போல எனவே A உள்ளது கனெக்ஷன் தக்கவைக்கப்படுகிறது B மற்றும் C பார் இந்த மூன்று இது த்ரீ இன்புட் AND கேட் ஆகும் எனவே இதுதான் நாம் படித்த முன்பு விவாதிக்கப்பட்ட முன்பு ஆய்வு செய்த ஒரு கனெக்ஷனை காண்பிப்பது இது ஒரு இன்புட்டை காட்டினாலும் உண்மையில் மூன்று இன்புட்கள் உள்ளன எனவே அடிப்படையில் இது ஏ பி மற்றும் சி பார் இது இந்த AND கேட் மூலம் உருவாக்கப்படுகிறது இது ஏபிசி பார் இந்த AND கேட் எப்படி இந்த AND கேட் இந்த குறிப்பிட்ட ப்ராடக்ட் டெர்மை A பார் B பார் C உருவாக்குகிறது இது நீங்கள் பார்க்கக்கூடிய C லைன் மற்றும் D பார் ஆகும் எனவே இது இரண்டாவது A பார் பி பார் சி மற்றும் டி பாரை ஜெனேரட் செய்கிறது மற்றும் மூன்றாவது AND கேட் நமக்கு தேவையில்லை எனவே நாம் எந்த கனெக்ஷனும் காட்டவில்லை எனவே இது எப்போதும் 0 அவுட்புட் எப்போதும் 0 ஆக இருப்பதால் எந்த கனெக்ஷனும் இல்லை எனவே நாம் W ஐ ஜெனரேட் செய்யக்கூடிய வழி இதுதான் இதேபோல் X க்கு இதுபோன்ற இரண்டு டர்ம்கள் தேவை ஒன்று A மற்றொன்று B C D எனவே B C D எனவே இது எக்ஸ் மூன்றாவது AND கேட் பயன்படுத்தப்படவில்லை Y க்கு மூன்று ப்ராடெக்ட் டெர்ம்கள் தேவைப்படுகிறது 1 2 3 அதன்படி நாம் AND ப்ளேன் ப்ரோக்ராமிங் பயன்படுத்துகிறோம் மேலும் இந்த தனிப்பட்ட ப்ராடெக்ட் டெர்ம்கள் ஜெனரேட் செய்கிறோம் மேலும் Y கிடைக்கிறது இப்போது Z ஐ ரியலைஸ் செய்ய 1 2 3 4 ஆகிய நான்கு ப்ராடெக்ட் டெர்ம்கள் இருப்பதைக் காண்கிறோம் மூன்று AND கேட்கள் மட்டுமே உள்ளன எனவே அது பாசிபல் இல்லை நமக்கு இன்னொரு AND கேட் தேவை ஆனால் நீங்கள் உற்று நோக்கினால் இந்த நான்கு ப்ராடெக்ட் டெர்ம்களில் முதல் ஒன்று முதல் இரண்டு ஏபிசி பிரைம் மற்றும் A பிரைம் பி பிரைம் சி டி பிரைம் ஏற்கனவே W ஆக உருவாக்கப்படுவதை நீங்கள் பார்க்கலாம் இது ஒன்றுமில்லை ஆனால் W சரி இதைப் ஃபீட்பேக்காக பயன்படுத்துவதற்கான ஆப்ஷன் உள்ளது நாம் கனெக்ட் செய்தால் இந்த W மற்றும் W பாரை பயன்படுத்தினால் இந்த இரண்டு லைன்களையும் W இலிருந்து கனெக்ஷனை எடுத்துக் கொண்டால் அதுவே இந்த இரண்டு ப்ராடெக்ட் டெர்ம்களையும் ஜெனரேட் செய்யும் மூன்றாவது ப்ராடெக்ட் டெர்ம் ஏசிடி பிரைம் இதை A இலிருந்து இது சி பிரைம் மற்றும் இது டி பிரைமில் இருந்து ஜெனரேட் செய்ய முடியும் கடைசியாக A பிரைம் பி பிரைம் சி பிரைம் டி இது A பிரைம் பி பிரைம் சி பிரைம் மற்றும் டி இந்த மூன்று டெர்ம்ஸ் நான் ஒன்றாக கனெக்ட் செய்கிறேன் OR செய்யப்படுகிறது இந்த Z ஐ பெறலாம் எனவே பிஏஎல் அடிப்படையிலான ரியளைசெஷனில் W இன் மறுபயன்பாட்டை ரீயுசபிளிட்டியை நாம் காணலாம் அதாவது W என்பது ஜெனரேட் செய்யப்பட்ட ஒரு பங்க்ஷன் அவுட்புட் மற்றும் ஆப்ஷன்கள் இருக்கின்றன இந்த எடுத்துக்காட்டில் இதுபோன்ற ஒரு ஃபீட்பேக் இருக்கிறது ஆனால் முந்தைய ஸ்லைடில் ப்ராக்டிகல் ஐ யில் இதுபோன்ற ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபீட்பேக் இருக்கக்கூடும் என்பதைக் காட்டினேன் அதன்படி IC கொடுக்கும் அப்படிப்பட்ட வசதிகளை நாம் பயன்படுத்திக்கொள்வோம் எனவே இது மற்றொரு ப்ராக்டிகல் ஐசி இது பிஏஎல் ஐசி 16 ஆர் 6 ஆகும் இது 8 டெடிகேடட் இன்புட்களைப் பெற்றுள்ளது 2 ட்ரைஸ்டேட்டட் காம்பினேடோரியல் ஐஓ IO என்றால் அது இன்புட் மற்றும் அவுட்புட் இரண்டுமே இதைப் பயன்படுத்தலாம் எனவே அங்கு ஒரு ஃபீட்பேக் உள்ளது எனவே இது நாம் முன்பு பார்த்தது மற்றும் 6 ட்ரைஸ்டேட்டட் ரெஜிஸ்டர்ட் அவுட்புட்கள் எனவே இது எப்படி இருக்கும் எனவே இது அவுட்புட் இது இங்கே AND கேட் ஆகும் இது இந்த AND ப்ளேன் ப்ரோக்ராம் செய்யக்கூடியது OR கேட்டுடன் கனெக்ட் செய்யப்படுகிறது எனவே இந்த OR கேட் அவுட்புட் ஒரு ஃபிலிப் ஃப்லாப்பிற்கு செல்கிறது எனவே இதுபோன்ற ஃபிளிப் ஃப்ளாப்புகளின் தொகுதி பேங்க் எனவே இது ரெஜிஸ்டர் செய்யப்பட்டு பின்னர் இது ட்ரைஸ்டேட்டட் செய்யப்பட்டு பின்னர் அவுட்புட் கிடைக்கிறது எனவே பிஏஎல் அவுட்புட்டை இந்த வழியிலும் ஜெனரேட் செய்ய முடியும் அத்தகைய ஆப்ஷன்களைக் கொண்ட பிஏஎல் அவுட்புட் வேறொரு பெரிய பேமிலி புரோகிராமபல லாஜிக் டிவைஸிலும் கன்சிடர் செய்யப்படுகிறது எனவே அது பிஏஎல் அடிப்படையிலான பிஎல்டி ஆகும் இந்த வகையான ஃபிளிப் ஃப்ளாப்புகள் கொண்டுள்ளது அதை நாம் பின்னர் பார்ப்போம் இப்போது பி ஏ வருகிறது பி ஏ என்பது ப்ரோக்ராமபல் லாஜிக் அரே இதில் AND ப்ளேன் மற்றும் OR ப்ளேன் இரண்டுமே ப்ரோக்ராம் செய்யக்கூடியவை எனவே அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை நீங்கள் இங்கே காணலாம் எனவே இது ஐ நாட் I1 பின்னர் I2 I3 போன்றவை I15 வரை எனவே 16 இன்புட்கள் உள்ளன குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான AND கேட்களும் உள்ளன எனவே இந்த AND கேட்ஸ் ப்ரோக்ராம் செய்யக்கூடியது இவை இண்டர்கனேக்ஷன்கள் இது ஜீனர் டையோடு மற்றும் ஒரு ஃபியுஸ் உள்ளது ஆரம்பத்தில் அவை அனைத்தும் இருக்கிறது ஜெனரேட் செய்யப்பட இருக்கும் ப்ராடெக்ட் டெர்மை பொறுத்து ஃபியுஸ் தக்க வைத்துக் கொள்ளப்படும் அல்லது ஃபியுஸ் எரிக்க பர்ன் செய்யப்படும் இது OR ப்ளேன் எனவே இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டில் உருவாக்கப்படும் ப்ராடெக்ட் டெர்ம் நம்பரில் P நாட் P1 to P47 எனவே 48 ப்ராடெக்ட் டெர்ம்கள் ஜெனரேட் செய்யபடுகின்றன இது ஒரு பிராக்டிகல் ஐ சி ஆகும் நாம் பி எஸ் 100 ஐ எடுத்துள்ளோம் இவை ப்ராடெக்ட் டெர்ம்களின் பாசிபில் நம்பர் இந்த ப்ராடெக்ட் டெர்ம்கள் OR கேட்டிற்கு செல்கின்றன எத்தனை OR கேட்கள் உள்ளன S நாட் டு எஸ் 7 எனவே 8 அவுட்புட்கள் உள்ளன அதனால்தான் இது 16x48x8 என்றும் அழைக்கப்படுகிறது நினைவில் கொள்ளுங்கள் 16 இன்புட்களுடன் நீங்கள் அனைத்து மின் டெர்ம்களையும் உருவாக்க விரும்பினால் எனவே மின் டெர்ம்களின் எண்ணிக்கை 2 பவர் 16 ஆக இருக்கும் நாம் அதைப் பற்றி பேசவில்லை இந்த ரியலைசேஷனுக்கு தேவையான ப்ராடெக்ட் டெர்ம்ஸ் ஜனரேட் செய்வது பற்றி மட்டும் நாம் பேசுகிறோம் இந்த குறிப்பிட்ட ஐ யில் இந்த OR ப்ளேனில் சுவிட்ச் ஒரு டிரான்சிஸ்டர் வழியாகும் பின்னர் ஒரு ஃபியிஸ் மற்றும் ஃபியிஸ் ரீடேய்ன் செய்யப்படுகிறது அல்லது ரிமூவ் செய்யப்படுகிறது கூடுதலாக OR கேட் அவுட்புட் ஒரு EX OR கேட்டின் வழியாக அனுப்பப்படுவதை நீங்கள் இங்கே காணலாம் அங்கு 0 அதன் இன்புட்டில் இருந்தால் எனவே அவுட்புட் வெறும் S0 மட்டுமே 1 வழங்கப்பட்டால் Ex OR இந்த ரிலேஷன்ஷிப் நமக்குத் தெரியும் எனவே இங்கே அவுட்புட் S னாட் பார் ஆக இருக்கும் எனவே OR கேட்டிலிலிருந்து ஜெனரேட் செய்யப்படும் அவுட்புட் காம்பிலிமென்ட் ஆகாமலும் அல்லது காம்பிலிமென்ட் செய்தும் போகலாம் எனவே ஒரு பி ஏ ரியலைசேஷனில் இது சாத்தியமாகும் இங்கே நாம் காண்கிறோம் இறுதியாக ட்ரை ஸ்டேடட் அவுட்புட் அது ஒரு ஆப்ஷனாக உள்ளது இப்போது பி ஏ ஐப் பயன்படுத்தி மல்டிபில் லாஜிக் பன்க்ஷனை நீங்கள் ரியலைஸ் செய்ய விரும்பினால் அணுகுமுறை என்னவாக இருக்கும் எனவே நாம் எடுத்துக்காட்டுகிறோம் அது பயனுள்ளதாக இருக்கும் எனவே புரிந்துகொள்ளும் பொருட்டு சிம்பில் எடுத்துக்காட்டு இங்கே எனவே ஒரு பன்க்ஷன் F1 ஜெனரேட் செய்யப்படுகிறது ஜெனரேட் செய்யப்பட வேண்டும் இது 2 4 5 7 மின் டெர்ம்கள் பெற்றுள்ளது மற்றொன்று 0 1 2 4 6 F1 ∑ m2457 F2 ∑ m01246 எனவே F1 ஐ நீங்கள் ஒரு கார்னா மேப்பின் வடிவத்தில் வைத்தால் இது போல இருக்கும் எனவே நீங்கள் அதைக் மினிமைஸ் செய்தால் எத்தனை இதுபோன்ற எத்தனை ப்ராடக்ட் டெர்ம்கள் இருக்கும் மூன்று ப்ராடக்ட் டெர்ம்கள் இருக்கும் எனவே இது ஒன்றாகும் இது ஒன்றாகும் இது ஒன்றாகும் நீங்கள் இதை ரைட் செய்தால் இது ஏபி பார் முதல் இது ஏபி பார் பின்னர் இது ஏசி மூன்றாவது எந்தவொரு க்ரூப்பிலும் சேர்க்க முடியாது ஒரு மெம்பர் எனவே அது A ப்ரைம் BC ப்ரைம் எனவே இது மூன்றாவது ஆகும் இப்போது F2 க்கு நீங்கள் அவற்றை கார்னா மேப்பில் வைத்தால் இவை 1 கள் ஐந்து 1 கள் ஆகும் அவை 0 1 2 4 மற்றும் 6 ஆகியன மேலும் நீங்கள் அவற்றைக் க்ரூப் செய்தால் மூன்று டெர்ம்கள் இப்போது வருகின்றன இந்த மூன்று டெர்ம்கள் நமக்குத் தேவைப்படும் எனவே அவற்றுக்கிடையே ஓவர்லேப் இல்லை எனவே இங்கே மூன்று ப்ராடக்ட் டெர்ம்கள் ஜெனரேட் செய்யப்பட வேண்டும் இங்கே இரண்டு திருத்தம் 4 ப்ளு 1 ஸ் ஒரு டெர்ம் 2 மஞ்சள் 1 ஸ் ஒரு டெர்ம் ப்ராடெக்ட் டெர்ம்ஸ் ஜெனரேட் செய்யப்பட வேண்டும் எனவே ஐந்து திருத்தம் ப்ராடெக்ட் டெர்ம்ஸ் ஜெனரேட் செய்யப்பட வேண்டும் பின்னர் அவை அழைக்கப்பட வேண்டும் இப்போது பி ஏ சைஸ் கொடுக்கப்பட்டால் ஐந்து திருத்தம் ப்ராடக்ட் டெர்ம்களை உருவாக்க உங்களிடம் அத்தனை AND கேட்கள் இல்லை என்று கருதுங்கள் இந்த விஷயம் சரியாகப் புரிகிறதா இல்லையெனில் குறைந்த எண்ணிக்கையிலான ப்ராடக்ட் டெர்ம் நாம் உருவாக்கி ஆனால் இந்த இரண்டு பன்க்ஷங்களையும் அப்படி இருந்தும் ரியலைஸ் செய்ய முடியுமா இதுதான் ப்ராப்ளெம் ஸ்டேட்மென்ட் மற்றும் அதற்காக பி ஏ அவுட்புட்டில் இந்த எக்ஸ் ஆர் கேட் உள்ளது என்பதை நாம் அறிவோம் இது அவுட்புட்டைப் காம்ப்ளிமெண்டட் மற்றும் அன்காம்ப்ளிமெண்டட் ஃபார்மில் பெற ஒரு ஆப்ஷனை வழங்குகிறது எனவே இந்த எஃப் 2 ஐப் பார்க்கிறோம் இது மூன்று 0 கள் ரியளைசெஷனை வேறு விதத்தில் பெற்றுள்ளது எனவே இந்த எஃப் 2 எஃப் 2 க்கு பதிலாக எஃப் 2 பார் ரியளைசெஷனைப் பார்த்தால் இந்த மூன்று 1 கள் அங்கு இருக்கும் 0 எங்கிருந்தாலும் 1 இருக்கும் 1 எங்கிருந்தாலும் 0 இருக்கும் அது ப்ரைம் அதாவது இது F2 காம்பிமென்ட் இப்போது இரண்டு ப்ராடக்ட் டெர்ம்கள் ஜெனரேட் செய்யப்பட வேண்டும் இந்த கலரில் ஒரு ப்ராடக்ட் டெர்ம் இங்கே பொதுவானது அது AC மற்றும் மற்றொரு ப்ராடக்ட் டெர்ம் உள்ளது இது BC எனவே எஃப் 2 பிரைம் ஏசி மற்றும் பிசி பெற்றுள்ளது மற்றும் எஃப் 1 க்கு ஏபி பிரைம் ஏசி மற்றும் ஏ பிரைம் பி பிரைம் சி பிரைம் பெற்றுள்ளது மேலும் இந்த ஏசி காமன் எனவே எஃப் 1 மற்றும் எஃப் 2 ப்ரைமை ரியலைஸ் செய்ய 1 2 3 4 ப்ராடக்ட் டெர்ம்கள் ஜெனரேட் செய்ய வேண்டும் எனவே நீங்கள் அதைச் சரியாகச் செய்தால் 4 AND கேட்கள் மட்டுமே கொண்ட ஒரு பி ஏ போதும் நாம் ஐந்து தேவைப்படும் திருத்தம் அதிக அளவு கொண்ட ஒன்றுக்குச் செல்லத் தேவையில்லை எனவே இது A B C மற்றும் A prime என்பதை நீங்கள் ரியலைஸ் செய்யலாம் எனவே இது A மற்றும் இது A ப்ரைம் எனவே இந்த லைன்கள் A A prime B B prime C C prime ஆகியவை ஜெனரேட் செய்யப்படுகின்றன எனவே நீங்கள் A மற்றும் B ப்ரைம்களை ஒன்றாக ஜெனரேட் செய்யலாம் எனவே இது இரண்டு இன்புட் AND கேட் ஆகும் எனவே நீங்கள் அங்கு கனேக்ஷங்களை ரீடைன் செய்கிறீர்கள் எனவே இது ஏபி பிரைமை உருவாக்குகிறது ஏ பிசி மற்றும் இறுதியாக இது A ப்ரைம் BC ப்ரைம் பின்னர் நீங்கள் இந்த முறையில் OR செய்தால் எனவே இது ஏபி பிரைம் ஏசி மற்றும் ஏபி ஆகியவற்றை உருவாக்கும் எனவே இந்த இரண்டு மூன்று எனவே இது F1 ஐ உருவாக்கும் இது F2 prime ஐ உருவாக்கும் இப்போது இந்த XOR கேட் இருக்கிறது எனவே F1 இன் விஷயத்தில் நீங்கள் 0 கருதினீர்கள் எனவே இது F1 ஆக செல்லும் மேலும் F2 ப்ரைம் விஷயத்தில் நீங்கள் மற்ற இன்புட்டை 1 ஆக வைத்தால் அது F2 ஆக போகும் எனவே தேவைப்படும் ப்ராடக்ட் டெர்ம்களின் எண்ணிக்கையைக் குறைக்க இந்த விஷயத்தைப் பயன்படுத்தலாம் ஏனெனில் முந்தைய எடுத்துக்காட்டில் இது ஒரு எளிய எடுத்துக்காட்டு அங்கு 48 AND கேட்கள் இருக்கும் ஆனால் இன்புட்களின் எண்ணிக்கையும் 16 ஆக இருந்தது மேலும் இந்த இன்புட்களின் பாசிபில் காம்பினேஷனானது 2 பவர் 16 ஆகும் எனவே தேவையான ப்ராடக்ட் டெர்ம்களின் எண்ணிக்கையைப் பார்க்க நான் குறைந்தபட்ச ப்ராடக்ட் டெர்ம்களின் எண்ணிக்கையைக் குறிக்கிறேன் பின்னர் பி ஏ இன் இந்த அம்சத்தைப் பார்க்கலாம் அங்கு இந்த காம்ப்ளிமென்ட் செய்யப்பட்ட மற்றும் காம்ப்ளிமென்ட் செய்யப்படாத அவுட்புட்களுக்கான ஆப்ஷன் இரண்டும் கிடைக்கின்றன எனவே பி ஏ இல் ஜாயின்ட் மினிமைசேஷனுக்கான வாய்ப்பைப் பார்க்கிறோம் பிஏஎல் இல் தனிப்பட்ட இண்டிவிஜூவல் மினிமைசேஷன் இருந்தது ஏனென்றால் ஷேர்ட் டெர்ம் போன்றவை இல்லை ஷேர்ட் ப்ராடெக்ட் டேர்மும் இல்லை இதன் மூலம் நாம் காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராமபல் லாஜிக் டிவைஸ் என்று அழைக்கப்படுவதற்கு செல்வோம் அதற்கு முன் ஒரு ப்ரோக்ராமபல் லாஜிக் டிவைஸின் மேக்ரோ செல்லை நாம் பார்ப்போம் எனவே நாம் முன்பு பார்த்த விதம் அதற்கு முன்பு நாம் பார்த்த விதத்தில் ஒரு AND ப்ளேன் இருக்கிறது எனவே AND ப்ளேனில் இருந்து இந்த OR கேட் ப்ராடக்ட் டெர்ம்களை எடுத்துக்கொள்கிறது இந்த ப்ராடக்ட் டெர்ம் ஒரு ஃபிளிப் ஃப்ளாப்பிக்கிற்கு செல்கிறது எனவே இந்த ஃபிளிப் ஃப்ளாப்பிலிருந்து அடுத்த லெவலுக்கு செல்ல அதைத் தேர்ந்தெடுக்கலாம் என்பதைக் காணலாம் எனவே இந்த வேல்யு அல்லது Q வேல்யு பின்னர் இது இந்த வழியில் அல்லது வேறு வழியில் அண்ட் ப்ளேனிற்கு மீண்டும் செல்லும் காம்ப்ளிமெண்டேட் வேல்யு அல்லது அன்காம்ப்ளிமெண்டேட் வேல்யு பின்னர் ஒரு பஃப்பர் உள்ளது எனவே இது அடிப்படையில் ஒரு மேக்ரோ செல்லை உருவாக்குகிறது எனவே நீங்கள் ஃபிளிப் ஃப்ளாப்பைக் பைபாஸ் செய்யலாம் அல்லது ஃபிளிப் ஃப்ளாப்பிலிருந்து அவுட்புட்டை எடுக்கலாம் எனவே இந்த செலக்ட் லைன்ஸ் உங்களுக்கு அளிக்கிறது ஆப்ஷனை உங்களுக்கு வழங்குகிறது எனவே இது அடிப்படையில் ஒரு மேக்ரோ செல் மற்றும் ஒரு புரோகிராமபல் லாஜிக் டிவைஸ் அல்லது பி டி சுமார் 8 முதல் 10 அத்தகைய செல்களைக் கொண்டிருக்கும் பொதுவாக இது இந்த மாதிரி கொண்டிருக்கும் மற்றும் எடுத்துக்காட்டுகள் 16R8 22V10 இவை அனைத்தும் பிஏஎல் அடிப்படையிலான பிஎல்டி ஆகும் எனவே இந்த வகை பி டி புரோகிராமபல் லாஜிக் டிவைஸ் சிம்பிள் பி டி அல்லது எஸ் டி என்றும் அழைக்கப்படுகிறது இது அத்தகைய மேக்ரோ செல்லின் தொகுப்பைப் பெற்றுள்ளது இது போன்ற பி டி 10 முதல் 20 லாஜிக் ஈகுவேஷனை கையாள முடியும் ஏனெனில் செல்களின் நம்பர் அந்த ஆர்டரில் உள்ளது இப்போது மிகவும் காம்ப்லெக்சான சர்க்யுட்டுகளுக்கு நாம் பயன்படுத்தக்கூடியது காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராமபல் லாஜிக் டிவைஸ் என்று அழைக்கப்படுகிறது இது சிபிஎல்டி என்றும் சுருக்கமாக அழைக்கப்படுகிறது எனவே இது சிபிஎல்டி அங்கு பல பிஎல்டிகள் இன்டர்கனெக்ட் செய்யப்பட்டுள்ளது எனவே இந்த சிபிஎல்டிக்கு இரண்டு லெவல் ப்ரோக்ராமிங் தேவைப்படுகிறது ஒன்று இந்த பிஎல்டி ப்ரோக்ராமிங்கிற்கு மற்றொன்று இந்த இன்டர்கனெக்ஷன்களுக்கு சுவிட்சுகள் உள்ளன அவை ப்ரோக்ராம் செய்யப்பட வேண்டும் இதனால் பொருத்தமான இன்டர்கனெக்ஷன்கள் செய்யப்படுகின்றன இதில் டிரான்சிஸ்டர்கள் சுவிட்சுகளாகப் பயன்படுத்தப்படுகின்றன மற்றும் இன்புட்கள் அவுட்புட்கள் ஐஓ பிளாக் வழியாக ரூட் செய்யப்படுகின்றன இது பஃப்பரிங் வழங்குகிறது மற்றும் கமர்ஷியல் சிபிஎல்டிஏ 50 பிஎல்டி ப்லோக்குகள் வரை கொண்டு இருக்கலாம் உதாரணங்களுக்கு Xilinx XC 95288 இதற்கு 16 ப்ளாக்குகள் உள்ளது மேலும் ஒவ்வொரு ப்ளாகிலும் 18 மேக்ரோ செல்கள் உள்ளது எனவே நாம் இந்த கோர்சின் முடிவை நோக்கி வந்துள்ளோம் என்று சொன்னது போல இன்று அதை முடிக்கிறோம் எனவே இவை டிஜிட்டல் எலக்ட்ரானிக் சர்க்யூட்டின் அட்வான்ஸ்ட் பயன்பாட்டிற்கானவை ஆனால் இந்த மட்டத்தில் அறிமுகப்படுத்தப்படுவது நல்லது மேலும் சிபிஎல்டியைப் பற்றி பேசும்போது இதுபோன்ற மற்றொரு ஐசி பேமிலி FPGA என்று அழைக்கப்படுவது பற்றியும் பேச வேண்டும் எனவே இந்த ஃபீல்ட் புரோகிராமபல் கேட் அரே இது சிபிஎல்டியின் அட்வான்ஸ்மென்ட் சிபிஎல்டியால் பேக்கிங் டென்சிட்டி அதிகம் வழங்க முடியாது மற்றும் அதன் லிமிடேஷன்களை பெற்றுள்ளது எனவே மக்கள் அடுத்ததற்கு சென்றனர் எனவே இந்த FPGAக்கள் கான்பிகரபல் லாஜிக் பிளாக்ஸ் அல்லது சி பி கொண்டுள்ளது பியும் பல வேறுபட்ட இன்புட்களின் பன்க்ஷங்களை ஜெனரேட் செய்யமுடியும் ஒவ்வொரு சி எனவே இது நாம் பேசும் ஒரு குறிப்பிட்ட லாஜிக் பிளாக் பல இன்புட்களைக் கொண்டிருக்கலாம் எடுத்துக்காட்டாக Xilinx XC4000 இதுபோன்ற ஒன்பது இன்புட்களைக் கொண்டிருக்கலாம் அவுட்புட்டை ஜெனரேட் செய்ய இந்த லாஜிக் பிளாக்குகள் ப்ரோக்ராமபல் லுக் அப் டேபிள் அல்லது LUT ஐப் பயன்படுத்துகின்றன LUT வேரியபல்களின் எந்த வகையான லாஜிக் காம்பினேஷனையும் ஜெனரேட் செய்ய முடியும் அதன் அர்த்தத்தை ஒரு உதாரணத்தில் பார்ப்போம் இங்கே 4 டு 1 மல்டிபிளெக்சர் பார்க்கலாம் மற்றும் இரண்டு வேரியபல்கள் பி மற்றும் ஏ இருப்பதைக் காணலாம் ஆகவே A மற்றும் B ஆகிய இரண்டு வேரியபல்கள் நமக்குத் தெரியும் ஆரம்பத்தில் எத்தனை வெவ்வேறு பாசிபில் பன்க்ஷங்கள் உருவாக்க முடியும் என்பதைப் பார்த்தோம் எனவே உங்களுக்குத் தெரிந்த ஒரு சாத்தியக்கூறுகள் B மற்றும் Aஇன் அனைத்து பாசிபிளிடிஸ் 0 0 0 0 ம் அனைத்து அவுட்புட்டாகவும் பின்னர் 0 0 0 1 அவுட்புட்டாகவும் பின்னர் 0 0 1 0 0 0 1 1 எனவே இவை பாசிபிள் கேஸ்கள் எனவே 2 பவர் 4 க்கு அல்ல 2 டு தி பவர் 2 டு தி பவர் 2 எனவே அதாவது 16 சாத்தியமான பண்க்ஷன்களை ஜெனரேட் செய்ய முடியும் எனவே 1 மல்டிபிளெக்சர் அடிப்படையிலான 2 வேரியபில்களின் லுக் அப் டேபிள் நீங்கள் அறிவீர்கள் எனவே இது பிஏ அதன் இன்புட்டில் 0 அல்லது 1 ஐக் கொண்டிருக்கலாம் எனவே உங்கள் தேவையைப் பொறுத்து நீங்கள் 0 அல்லது 1 ஐ வைக்கலாம் மற்றும் இந்த பி வின் வெவ்வேறு வேல்யுவிற்கு 4 சாத்தியமான காம்பினேஷன்கள் 0 அல்லது 1 ஐ எடுக்கும் மேலும் அந்த குறிப்பிட்ட பங்க்ஷன் ரியலைஸ் செய்யப்படும் இது ஒரு எடுத்துக்காட்டு இது லுக் அப் டேபிள் அடிப்படையிலான பன்க்ஷங்களின் ரியலைசேஷன் எனவே இதுதான் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது இப்போது இன்டர்கநேக்ஷன் பளாக்கில் உள்ள இண்டர்கநேக்ஷன்கள் இன்டர்கநேக்ஷன் சுவிட்சுகளை நீங்கள் பார்க்கிறீர்கள் இவை வெவ்வேறு லாஜிக் ப்ளாக்குகள் எனவே இவை SRAM அல்லது ஆன்டிஃபியூஸ் என்று அழைக்கப்படும் வகையாக இருக்கலாம் எனவே ஆண்டிஃபியூஸ் வகை சுவிட்சுகள் நான் வோலடைல் ஆனால் அவை ரீப்ரோக்ராம் செய்ய முடியாது ஒரு குறிப்பிட்ட கேஸில் அது குறைந்த ரெசிஸ்டன்சை மற்றொரு கேஸில் ஓபன் சர்க்யுட் மிக அதிக ரெசிஸ்டன்ஸ் வழங்குகிறது அதேசமயம் SRAM அடிப்படையிலான எஃப் ஏ வில் இந்த இன்டர்கநேக்ஷன்கள் ரீப்ரோக்ராமபல் ஆனால் அது வோலடைல் எனவே பவர் ஆன் ஆகும்போது ஒரு EPROM இருக்கும் அது இந்த SRAM சுவிட்சுகளில் தேவையான வேல்யுக்களை லோட் செய்யும் இவை சில அடிப்படை விஷயங்கள் மற்றும் மேலும் நீங்கள் ஹையர் லெவல் கோர்ஸில் பயன்படுத்தும்போது மற்றும் அதை எவ்வாறு ப்ரோக்ராம் செய்வது என்று கற்றுக்கொண்டு மற்றும் மேலும் காம்ப்லெக்ஸ் டிஜிட்டல் சர்க்யுட்களை FPGA பிளாட்பார்மில் அல்லது சைலின்க்ஸ் பிளாட்பார்மில் இம்ப்ளிமென்ட் செய்யலாம் எனவே இத்துடன் நாம் இன்றைய வகுப்பின் முடிவுக்கு வருகிறோம் எனவே நாம் PROMக்கு மாறாக பிஏஎல் ஃபிக்செட் OR ப்ளேன் அரே மற்றும் ப்ரோக்ராமபல் AND அரே கொண்டுள்ளது PLA ல் ANDOR அரே இரண்டும் ப்ரோக்ராம் செய்யக்கூடியவை பிஏஎல் மூலம் பல அவுட்புட்களை ரியலைஸ் செய்ய தனிப்பட்ட இன்டிவிஜுவல் மினிமைசேஷன் தேவைப்படுகிறது இது ஏற்கனவே ரியலைஸ் செய்யப்பட்ட அவுட்புட்டில் இருந்து ஃபீட்பேக் பயன்படுத்துவதற்கான சாத்தியத்தை கவனத்தில் கொள்கிறது பிஎல்ஏவைப் பொறுத்தவரை ஜாயின்ட் கூட்டு மினிமைசெஷன் மற்றும் ப்ராடக்ட் டேர்ம்களை மறுபயன்பாடு செய்வது டி புரோகிராமபல் லாஜிக் டிவைஸின் மேக்ரோ செல் காம்பினடோரியல் லாஜிக் எலிமென்ட்ஸ் மற்றும் ஃபிளிப் ஃப்ளாப்பைக் கொண்டுள்ளது இது எளிய பூலியன் ஈகுவேஷன்களை ரியலைஸ் செய்ய முடியும் பூலியன் ஈகுவேஷன் மற்றும் ஒவ்வொரு பி டி யிலும் 8 முதல் 10 பொதுவாக மேக்ரோ செல்கள் இருக்கும் காம்ப்ளெக்ஸ் பி டி அல்லது சி டி ஆகியவை இண்டர்கனெக்டட் பி களைக் கொண்டிருக்கின்றன மேலும் இந்த இண்டர்கனெக்ஷன்களின் சுவிட்சுகளும் ப்ரோக்ராம் செய்யக்கூடியவை பி டி சுவிட்சுகள் தவிரவும் ப்ரோக்ராம் செய்யக்கூடியவை ஏ ஒரு ஃபீல்ட் ப்ரோக்ராமபல் கேட் அரே கான்பிகரபல் லாஜிக் ப்ளொக்ஸ் அல்லது சி அவுட்புட்டை ஜெனரேட் செய்ய சி பி லுக் அப் டேபிள்களைப் பயன்படுத்துகிறது